ஆகையால் படம் 3 இலிருந்து 𝑇𝑦 𝑊𝑠 𝑊𝑙2 என்று எழுதலாம் எனவே 𝑠 𝑙2 என்றால் 𝑇𝑦 𝑊𝑠 இப்போது 𝑇𝑥 𝑊𝑐 𝑇𝑥 என்பது அறியப்படாத 𝑐 கடத்தி நீளத்தின் நிறை என வரையறுக்கலாம் 𝑊 என்பது 𝐾𝑔𝑚 சதுர கடத்தி எடை என அறியப்படுகிறது 𝑇𝑥 𝐻 மற்றும் 𝑇𝑦 𝑉 𝑇𝑦 𝑉 𝑊𝑠 𝑊𝑙2 என்று எழுதலாம் அதாவது 𝑇𝑥 𝐻 என்பது சமன்பாடு 30 மற்றும் 𝑇𝑦 𝑉 இது சமன்பாடு 31 ஆகும் இங்கு 𝐻 கடத்தி கிடைமட்ட அழுத்தத்திற்கு சமம் மற்றும் 𝑉 என்பது அதிகபட்ச சாக் புள்ளியிலிருந்து ஒரு மீட்டர் இடைவெளி நேரத்திற்கு கடத்தியின் எடைக்கு சமம் எனவே படங்களின் முக்கோணம் 1 க்கு நாம் முன்பு பார்த்தோம் 𝑇 √𝐻2𝑉2 சமன்பாடு 32 ஐப் பார்த்தோம் எனவே சமன்பாடு 32 31 30 29 மற்றும் 28 ஆகியவற்றில் இருந்து ஒன்று உங்களுக்குத் தெரியும் 𝑇𝑥 𝐻 𝑊𝑐 மற்றும் 𝑇𝑦 𝑉 𝑊𝑠 என்று அழைக்கவும் எனவே அடிப்படையில் 𝑇 √ 𝑊𝑐 2 𝑊𝑠 2 அதனால் 𝑇 √ 𝑊𝑐 2 𝑊𝑠 2 எனவே 𝑊 பொதுவாக எடுத்துக்கொண்டால் 𝑇 𝑊√𝑐2𝑠2 இது சமன்பாடு 33 இப்போது சமன்பாடு 29 மற்றும் 30 இலிருந்து 𝑐 𝐻𝑊 கிடைக்கும் சமன்பாடு 29 𝑇𝑥 𝑊𝑐 மற்றும் சமன்பாடு 30 𝑇𝑥 𝐻 அதாவது 𝑊𝑐 𝐻 அதாவது 𝑐 𝐻𝑊 அதனால்தான் இந்த சமன்பாட்டில் 𝑐 𝐻𝑊 என்று எழுதுகிறீர்கள் எனவே நான் இந்த உருவத்திற்குத் திரும்பினால் 𝑐 𝐻𝑊 எனவே இப்போது சமன்பாடு 11 மற்றும் 34 இலிருந்து நமக்கு சிறிய 𝑠𝑐sinh𝑥𝑐 உள்ளது ஏனெனில் சமன்பாடு 11 ஐப் பார்த்தால் அது உண்மையில் 𝑠𝐻𝑊sinh𝑊𝑥𝐻 ஆகும் இப்போது இதை 𝑠𝐻𝑊sinh𝑥𝐻𝑊𝑐sinh𝑥𝑐 என எழுதலாம் சமன்பாடு 11 மற்றும் 34 𝑠𝑐sinh𝑥𝑐 எனவே இது 35 சமன்பாடு எனவே நீங்கள் சமன்பாடு 15 ல் இருந்து இதே போன்ற சமன்பாடு 36 ஐ எழுதலாம் 𝑦𝑐cosh𝑥𝑐𝐾1 இது உண்மையில் சமன்பாடு 15 இலிருந்து நாம் c 𝐻𝑊 ஐ உருவாக்குகிறோம் எனவே நீங்கள் அதை எளிதாக செய்ய முடியும் x என்பது நீளத்தின் பாதி நீளம் 𝑥 𝐿2 இப்போது படம் 3 இலிருந்து x 0 𝑦 𝑐 அதாவது இந்த எண்ணிக்கை இந்த உருவத்தை வைத்திருக்கும் இந்த உருவத்தை நீங்கள் படம் 3 என்று பார்க்கும் போது x 0 அதாவது 𝑦 𝑐 ஏனெனில் இது உயரம் 𝑐 என்கிறது எனவே இந்த சமன்பாட்டை இந்த சமன்பாட்டில் வைத்தால் அது சமன்பாடு 36 ஆகும் பின்னர் நீங்கள் 𝑐 𝑐 கோஷ் 𝐾1 பெறுவீர்கள் cosh0 1 எனவே 𝐾1 0 𝑐 𝑐𝐾1 எனவே இந்த 𝑦𝑐cosh𝑥𝑐 அதாவது சமன்பாடு 36 இல் இந்த 𝐾1 இங்கு 0 எனவே 𝑦𝑐cosh𝑥𝑐 இது சமன்பாடு 37 ஆகும் சமன்பாடு 35 ஐ ஸ்கொயர் செய்தால் 𝑠2𝑐2sinh2𝑥𝑐 எனவே 𝑠2 𝑐2sinh2 𝑥𝑐 மற்றும் அடுத்தது சமன்பாடு 37 ஐ ஸ்கொயர் செய்தால் 𝑦2 𝑐2 cosh2 𝑥𝑐 சமன்பாடு 39 இலிருந்து சமன்பாடு 38 ஐ கழிக்கவும் 𝑦2−𝑠2𝑐2cosh2𝑥𝑐−sinh2𝑥𝑐 எனவே cosh2 𝑥𝑐 insinh2 𝑥𝑐 1 இது ஹைபர்போலிக் செயல்பாடு 𝑦2 − 𝑠2 𝑐2 அதாவது 𝑦 √𝑐2𝑠2 இது சமன்பாடு 40 ஆகையால் 33 மற்றும் 40 சமன்பாடுகளில் இருந்து சமன்பாடு 33 மீண்டும் நாங்கள் உங்களிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் நான் அவற்றைத் தேட வேண்டும் இது அப்படித்தான் அதாவது இது c சதுரத்தின் மேல் வேர் மற்றும் y சதுரம் y ரூட்டுக்கு சமம் c க்கு மேல் ரூட் கிடைத்தது y y சதுரம் y க்கு சமம் இந்த சமன்பாட்டை 𝑇 𝑊𝑦 என எழுதலாம் அதனால்தான் சமன்பாடு 33 இலிருந்து அதிகபட்ச அழுத்தம் 𝑇𝑚𝑎𝑥 𝑊𝑦 ஏனெனில் 𝑦 அதிகபட்சமானது 𝑦 𝑐𝑑 உண்மையில் இந்த உருவத்திலிருந்து நாம் மீண்டும் பார்த்தேன் அதாவது 𝑇𝑚𝑎𝑥 𝑊√𝑐2𝑠2 இது சமன்பாடு 42 இப்போது சமன்பாடு 41 இன் படி இந்த ஒரு அதிகபட்ச அழுத்தம் 𝑇 இந்த சமன்பாட்டின் படி ஆதரவில் அதிகபட்ச பதற்றம் ஏற்படும் அதாவது கோபுரத்தின் இருபுறமும் கண்டக்டர் கிடைமட்டத்திற்கு ஒரு கோணத்தில் இருக்கும் அதன் தொடுதல் 𝑉𝐻 அல்லது 𝑉 𝑊𝑠 நடுத்தரத்தின் செங்குத்து எடை நடுப்பகுதி வழியாக கீழ்நோக்கி செயல்படும் கடத்தி எடை V 𝑊𝑠 மற்றும் 𝐻 𝑊𝑐 ஏனெனில் இது கிடைமட்டமானது எனவே 𝑦 𝑐I அந்த உருவத்தை மீண்டும் பெற முடியுமா என்று பார்க்கிறேன் படம் 3 இலிருந்து 𝑦 𝑐𝑑 இது சமன்பாடு 43 அதாவது இப்போதுதான் பார்த்தோம் 𝑦 √𝑐2𝑠2 அதாவது 𝑦 𝑐𝑑 எனவே 𝑐𝑑 √𝑐2𝑠2 அதாவது 𝑐 𝑠2 − 𝑑22𝑑 இது சமன்பாடு 44 ஆகும் எனவே 41 மற்றும் 43 சமன்பாடுகளிலிருந்து 𝑇𝑚𝑎𝑥 𝑊𝑦 ஆனால் 𝑦 𝑐𝑑 எனவே 𝑇𝑚𝑎𝑥 𝑊𝑦 𝑊 𝑐𝑑 இது சமன்பாடு 45 அதாவது சமன்பாடு 44 ஐ சமன்பாடு 45 ஆக மாற்றினால் இது எளிமைப்படுத்தப்படும் 𝑇𝑚𝑎𝑥 𝑊2𝑑 𝑠2𝑑2 என பெறுவோம் 𝑇𝑚𝑎𝑥 𝑊 𝑐𝑑 𝑊 𝑠2 − 𝑑22𝑑𝑑 𝑊 𝑠2 𝑑 22𝑑22𝑑 𝑊 2𝑑22𝑑 சமன்பாடு 46 இதன் பொருள் இது கடத்தியின் அதிகபட்ச அழுத்தம் கண்டக்டருக்கான ஒரு தொடுகோடு தொய்வு அதிகபட்சமாக கிடைமட்டமாக உள்ளது மற்றும் ஆதரவில் கிடைமட்டத்திலிருந்து மிகப்பெரிய கோணத்தைக் கொண்டுள்ளது மற்றும் ஆதரவுகள் ஒரே மட்டத்தில் உள்ளன இதனால் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு கோபுரமும் ஒரு அரை இடைவெளியில் கடத்தியின் எடை ஆதரவாக இருக்கும் இயற்கையாகவே கண்டக்டரின் முழு எடை கண்டக்டரின் நடுப்பகுதியில் உள்ளது கடத்தியின் நடுப் புள்ளியாக இருக்கும் அதிகபட்ச இடைவெளியின் இடைவெளியில் பதற்றத்தின் செங்குத்து கூறு 0 ஆகும் ஏனென்றால் நடுப்புள்ளியில் 𝐻 மட்டுமே இருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் உங்கள் அழுத்தத்தின் செங்குத்து கூறு 0 ஆக இருக்கும் எனவே இந்த வழக்கில் குறைந்தபட்ச அழுத்தம் அதிகபட்ச தொய்வு அதிகபட்ச சாய்வின் புள்ளியில் ஏற்படும் எனவே இந்த கட்டத்தில் அழுத்தம் 𝑦 𝑐 இல் இருக்கும் வரைபடம் கிடைமட்ட திசை மற்றும் அழுத்தத்தின் கிடைமட்ட கூறுக்கு சமமாக இருக்கும் எனவே 𝑇𝑚𝑖𝑛 𝐻 𝑊𝑐 எனவே 𝑇𝑚𝑖𝑛 𝑊𝑐 மற்றும் 𝑐 𝑠2 − 𝑑22𝑑 எனவே 𝑇𝑚𝑖𝑛 𝑊 𝑠2 − 𝑑22𝑑 இது சமன்பாடு 48 எனவே படம் 3 இலிருந்து 𝑐𝑑 𝑦 𝑐 𝑦 − 𝑑 இது சமன்பாடு 49 ஆகையால் கடத்தி நீளம் 𝑙2 𝑠 என்று தெரியும் எனவே 𝑙 2𝑠 இது சமன்பாடு 50 ஆகும் எனவே சமன்பாடு 50 மற்றும் 35 இலிருந்து 𝑠𝑐sinh𝑥𝑐 அதாவது இது சமன்பாடு 48 மற்றும் இது உங்கள் சமன்பாடு 45 𝑇𝑚𝑎𝑥 𝑊𝑐𝑊𝑑 அதாவது 𝑇𝑚𝑖𝑛 𝑊𝑐 எனவே சமன்பாடு 45 மற்றும் 48 களிலிருந்து 𝑇𝑚𝑎𝑥 𝑇𝑚𝑖𝑛𝑊𝑑 இது சமன்பாடு 52 எனவே இதில் அனைத்து கேடனரி வடிவத்தையும் பயன்படுத்துகிறீர்கள் எண்களை எடுக்கும் போது இந்த சூத்திரத்தின் பயனை காண்போம் இப்போது இது ஒரு பரபோலா என்றால் நாம் பார்ப்பது எதுவாக இருந்தாலும் வடிவங்கள் சமமானவை இது அதே நிலை தூரம் 𝐿 மற்றும் இது அதிகபட்ச தொய்வு 𝑑 சில புள்ளி 𝑃 நாங்கள் எடுத்துள்ளோம் எனவே அழுத்தம் இந்த திசையில் மேல்நோக்கி செயல்படுகிறது இதோ அது உங்கள் 𝑇𝑥 இது இடையே உள்ள கிடைமட்ட அழுத்த கோணம் இது தொடுதல் அழுத்தம் 𝑇 இந்த கோணம் 𝜃 மற்றும் இது நடுத்தர இடைவெளி 𝑂 இது அதிகபட்ச வீழ்ச்சியின் புள்ளி மற்றும் இந்த தூரத்திலிருந்து சிறிது தூரம் 𝑦 இது சில புள்ளி 𝑃 மற்றும் இந்த கோணம் 𝑡ℎ𝑒𝑡𝑎 இது பரபோலாவின் அளவுருக்கள் மற்றும் இது கிடைமட்ட பதற்றம் 𝐻 மற்றும் இடையில் 𝑂 மற்றும் 𝑃 இது நடுப்புள்ளி எனவே சிறிது தூரம் 𝑥 𝑊𝑥 கீழ்நோக்கி உள்ளது இது புள்ளி P 𝑂 மற்றும் 𝑃 க்கு இடையேயான நடுப்புள்ளி இது 𝑊𝑥 மற்றும் இது படம் 4 மற்றும் இது 2 ஆதரவு இடையே உள்ள தூரம் எனவே பின்வரும் அனுமானங்கள் செய்யப்படுகின்றன ஸ்பான் டென்ஷன் முழுவதும் சீரானதாகக் கருதப்படுகிறது இது ஒரு அனுமானம் இரண்டாவது மீள் நீட்டிப்பு அல்லது வெப்பநிலை விரிவாக்கம் காரணமாக கடத்தி நீளத்தின் மாற்றம் நீளத்திற்கு ஆதரவாக கிடைமட்ட தூரத்திற்கு சமமான கடத்தி நீளத்தின் மாற்றத்திற்கு சமம் மேலும் இது புள்ளி P எனவே படம் நான்கில் காட்டப்பட்டுள்ளபடி b பரவளைய வளைவில் ஏதேனும் ஒரு புள்ளியாக இருக்கட்டும் எனவே O𝑃 𝑥 இல் P புள்ளியாகும் எனவே இந்த 𝑂𝑃 தூரம் 𝑂𝑃 சமம் உண்மையில் 𝑠 ஐ எடுத்துக் கொண்டால் நாம் எழுதுவது எதுவாக இருந்தாலும் 𝑂𝑃 x இந்த அனுமானத்தின் காரணமாக நாம் இரண்டு அனுமானங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது அனுமானத்தின் காரணமாகும் எனவே அதனால்தான் 𝑂𝑃 𝑥 மற்றும் பகுதி 𝑇 𝐻 மற்றும் 𝑊𝑥ஆகியவற்றின் கீழ் சமநிலையில் உள்ளது சமநிலைக்கு 𝑇𝑥 𝐻 அதே விஷயம் இது கிடைமட்ட ஒன்று 𝑇𝑥 𝐻 மற்றும் 𝑇𝑦 𝑊𝑥 எனவே சிறிது நேரம் எடுத்துக் கொண்டால் இந்த புள்ளி 𝑃 பிறகு இது 𝐻 இது இந்த தூரம் y ஆக மாறும் எனவே இது எங்கள் இரண்டாவது அனுமானத்தின் காரணமாக 𝑥2 வருகிறது எனவே குறுகிய காலத்திற்கு சிறிய தொய்வு 𝑇𝑚𝑎𝑥 − small கருதலாம் அதாவது 𝑇𝑚𝑎𝑥 − 𝑇𝑚𝑖𝑛 𝑊𝑑 எனவே சிறிய தொய்வுக்கு 𝑇𝑚𝑎𝑥 − small சிறியதாகக் கருதலாம் எனவே அப்படியானால் நாம் 𝑇𝑚𝑎𝑥 𝑇𝑚𝑖𝑛 H என்று எழுதலாம் எனவே 𝑇𝑚𝑎𝑥 𝑇𝑚𝑖𝑛 𝐻 அதாவது அதையும் T என எழுதலாம் 𝑇 𝑇𝑚𝑎𝑥 𝑇𝑚𝑖𝑛 𝐻 என்பது சமன்பாடு 53 அதாவது இந்த சமன்பாடு 𝑦 𝑊𝑥22𝑇 நாம் இந்த சமன்பாட்டை எழுதலாம் 𝑇 𝐻 எனவே நாம் எழுதலாம் 𝑦 𝑊𝑥22𝐻 இது சமன்பாடு 53 எனவே நாம் இந்த சமன்பாட்டை எழுதலாம் 𝑊𝑥22𝑇 ஏனென்றால் 𝐻 𝑇 இது சமன்பாடு 54 𝑥 𝐿2 பிறகு 𝑦 𝑑 அதாவது இது மொத்த நீளம் L ஆகும் எனவே 𝑥 𝐿2 ஆகும்போது தொய்வு 𝑑 ஆக இருக்கும் எனவே 𝑑 𝑊𝐿28𝑇 இது சமன்பாடு 55 ஆகும் ஏனென்றால் இங்கே 𝑦 𝑑 மற்றும் 𝑥 𝐿2 ஐ மாற்றுவீர்கள் 𝑇 𝑇28𝑇 என்பதால் இந்த சமன்பாட்டை 𝑑 𝑊𝐿28𝐻 என்றும் எழுதலாம் எனவே இது சமன்பாடு 56 எனவே சமன்பாடு 13 மற்றும் 56 𝑑 𝑊𝐿28𝐻 எனவே நீங்கள் அந்த விஷயத்தை மாற்றுவீர்கள் சமன்பாடு 13 இல் 𝑙 𝐿 18𝑑23𝐿2 இது சமன்பாடு 57 எனவே சமமான ஆதரவுகளுக்கு எல்லா வழித்தோன்றலிலும் ஒன்று கேடனரி வடிவம் மற்றொன்று பரபோலிக் வடிவம் இவை அனைத்தும் கணித வெளிப்பாடு சமன்பாடு 57 இப்போது ஒரு உதாரணம் 1 எடுத்துக் கொள்வோம் அதன் பிறகு காற்றழுத்தம் கருவி மீது அளவு உருவாவதை கருத்தில் கொள்வோம் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டர் இரண்டு கோபுரங்களில் இருந்து இலவசமாக இடைநீக்கம் செய்யப்பட்டு c 487 68 m கொண்ட கேடனரியின் வடிவத்தை எடுத்துள்ளது இரண்டு கோபுரங்களுக்கிடையேயான இடைவெளி 152 𝑚 மற்றும் கடத்தியின் எடை 1160 𝐾𝑔km இது ஒரு கிலோமீட்டருக்கு வழங்கப்படுகிறது பின்வருவனவற்றைக் கணக்கிட வேண்டும் a கடத்தியின் நீளம் b தொய்வு c கடத்தி அழுத்தத்தின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்பு கேடனரி முறையைப் பயன்படுத்தி 𝑇𝑚𝑎𝑥 மற்றும் 𝑇𝑚𝑖𝑛 d பரவளைய முறையைப் பயன்படுத்தி பதற்றத்தின் தோராயமான மதிப்பு எனவே அதை எவ்வாறு தீர்ப்பது எனவே நாம் எந்த பிரச்சனை சூத்திரத்தையும் கணித வழித்தோன்றலில் இருந்து பெற்றோம் எனவே நீங்கள் அந்த உரிமையை கடைபிடிக்க வேண்டும் சமன்பாடு 12 இலிருந்து சூத்திரத்தை நினைவு கூர்ந்தால் இங்குள்ள சிக்கல்கள் மிகவும் எளிமையானவை 𝑙 2𝐻𝑊sinh 𝑊𝐿2𝐻 நமக்கு 𝑐𝐻𝑊 தெரியும் என்பதால் 𝑙 2𝑐sinh 𝐿2𝑐 இப்போது 𝑐 487 68m 𝐿 152m கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் மாற்றவும் எனவே 𝑙 2 × 487 68 சின் 1522 × 487 68 152 எனவே இரண்டு கோபுரங்களுக்கிடையேயான அந்த கிடைமட்ட தூரம் 152 கடத்தியின் நீளம் 152 576 எனவே இது ஒரு கேடனரி வடிவத்தை எடுத்துள்ளது எனவே நீளம் அதிகரித்துள்ளது இப்போது l க்கான தோராயமான சூத்திரம் இப்போது சமன்பாட்டில் 13 𝑙 𝐿 1𝑊2𝐿224 𝐻2 எனவே அல்லது 𝑙 𝐿 1𝐿224 𝑐2 ஏனெனில் 𝑐 𝐻𝑊 எனவே மூலதனம் 𝑙 152 1152224 × 487 682 152 எனவே இது ஒரு சூத்திர தோராயமான சூத்திரமாகும் இது 152 576 ஐப் பெற்றது இது ஹைபர்போலிக் பயன்படுத்தி துல்லியமானது மற்றும் இது 𝑙 152 615 m க்கான தோராயமான சூத்திரமாகும் ஆரம்பத்தில் அதிகபட்ச பிழை 2 இருக்கும் சமன்பாடு 24 ஐப் பயன்படுத்துவதால் ஒரு பகுதி b எனவே சாய்ந்த பகுதி b என்பது தொய்வு எனவே அந்த சமன்பாட்டில் 24 𝑑𝐻𝑊cosh𝑊𝐿2𝐻−1 எனவே 𝐻𝑊 𝑐

அதாவது எல்லா தரவையும் மாற்றினால் 𝑑487

இப்போது கேடனரி முறையைப் பயன்படுத்தி கடத்தி பதற்றத்தின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சமன்பாடு 45 ஐப் பயன்படுத்தி 𝑇𝑚𝑎𝑥 𝑊 𝑐𝑑 𝑊 1160𝐾𝑔𝐾𝑚 1 16 𝑘𝐺𝑚 மற்றும் 𝑐 487 68 ஆகியவற்றைப் பார்த்தோம் எனவே 𝑑 5 எனவே 𝑇𝑚𝑎𝑥 1 934 572 அடுத்து குறைந்தபட்சம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் சமன்பாடு 52 காட்டப்படும் இடத்தில் 𝑇𝑚𝑎𝑥 𝑇𝑚𝑖𝑛 𝑊𝑑 அதாவது 𝑇𝑚𝑎𝑥 −𝑊𝑑 𝑇𝑚𝑖𝑛 அதாவது 𝑇𝑚𝑖𝑛 572 934 எனவே 𝑇𝑚𝑖𝑛 565 706 𝐾𝑔 அதாவது 𝑇𝑚𝑎𝑥 மற்றும் 𝑇𝑚𝑖𝑛 க்கு இடையில் அதிக வித்தியாசம் இல்லை என்பதை காண்பீர்கள் இறுதியாக பரவளைய முறையைப் பயன்படுத்தி பதற்றத்தின் தோராயமான மதிப்பு காண்போம் பரவளைய முறையைப் பயன்படுத்தினால் முதலில் தோராயமான முறையைப் பயன்படுத்தி கணக்கிட வேண்டும் எனவே சமன்பாடு 55 𝑑 𝑊𝐿28𝑇 இவை 𝑊 1 16 மற்றும் T அதாவது இந்த சமன்பாட்டை 𝑇 𝑊𝐿28𝑑 என எழுதலாம் எனவே W 1 16 𝐾𝑔𝑚 𝐿 152 என தெரியும்

இதுதான் அந்த பரவளைய முறையைப் பயன்படுத்தி தோராயமான முறையைப் பயன்படுத்துவது எனவே எண்கள் மிகவும் எளிமையானவை ஆனால் அந்த கேடனரி முறைகள் மற்றும் பரவளையம் மட்டுமே கொஞ்சம் பயிற்சி அவசியம் எல்லை நிலை மற்றும் ஒருங்கிணைப்பைப் புரிந்து கொள்ளுங்கள் அதனுடன் நீங்கள் அதை எளிதாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் மிக்க நன்றி